இதுவரை நாம் பாய்சன் பைனோமியல் போன்ற தனித்துவமான விநியோகங்களைப் பார்த்தோம் இப்போது தொடர்ச்சியான விநியோகம் மற்றும் அதில் மிக முக்கியமானது இயல்பான விநியோகம் பற்றி காண்போம் நார்மல் விநியோகம் என்பது பெல் வடிவ வளைவு காஸியன் வளைவு மற்றும் பலவற்றையும் கொண்டது பொதுவாக எந்தவொரு தரவும் பொதுவாக விநியோகிக்கப்பட்டதைப் போலவே செயல்படும் என்று கருதுகிறோம் அதாவது நான் ஒரு வகுப்பில் 10 அல்லது 20 மாணவர்கள் மற்றும் அவர்களின் உயரங்களை அளவிட விரும்புகிறேன் இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வகையை சார்ந்தது இதில் சில மாணவர்கள் சராசரியான உயரத்தை விட குறைந்து இருக்கலாம் சிலர் சராசரி உயரத்தை விட அதிகமாக இருக்கலாம் இரண்டிற்கும் இடையே உள்ள விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சொற்கள் உள்ளன அவை மிகவும் எளிமையானவை நீண்ட காலத்திற்கு முன்பே படித்திருப்பீர்கள் அவை மீண் மீடியன் மற்றும் மோட் என்று அழைக்கப்படுகின்றன சராசரி என்றால் என்ன என்னிடம் ஒரு தரவு உள்ளது மற்றும் இந்த தரவு தொகுப்பின் சராசரியைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் மீண் என்பது ஒன்றுமில்லை சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது மிகவும் எளிது இவை அனைத்தையும் சேர்த்துப் பின்பு இங்கு வகுத்தால் மீண் பெறுகிறோம் இப்போது இதன் மீடியன் என்ன இந்த பாணியில் அமைக்கப்பட்ட தரவை நாம் வருகிறோம் இப்பொழுது அதன் நடுத்தர புள்ளியை நாம் மீடியன் என்று அழைக்கிறோம் நம் தரவுகள் இரட்டை படை எண்களாக வரும்பொழுது அதன் நடுத்தர புள்ளியை எளிதாக அறிய முடியும் ஆனால் நம் தரவுகள் ஒற்றைப்படை எண்களாக வரும்பொழுது நாம் நடுத்தர புள்ளி மைய தரவு புள்ளியாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் 8 தரவுத் தொகுப்புகள் உள்ளன சராசரி 12 மற்றும் 13 சராசரியாக இருக்கும் இப்போது மோட் என்றால் என்ன மோட் என்பது அடிக்கடி வரும் மதிப்பைத் தவிர வேறு எதுவும் இல்லை எடுத்துக்காட்டாக அது அந்த மதிப்பை மையமாகக் கொண்டது இந்த தரவுத் தொகுப்பை 8 11 12 12 13 14 16 18 ஐப் பார்த்தால் இதில் 12 என்பது மிகவும் பொதுவானதாகக் காண்கிறோம் அல்லது அது விநியோகம் இதை மையமாகக் கொண்டுள்ளது எனவே இந்த வழக்கில் மோட் 12 ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட தரவு தொகுப்பின் மீண் 13 மீடியன் 12 5 மற்றும் மோட் பொதுவாக ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல் மீண் மீடியன் மற்றும் மோட் அனைத்தும் ஒன்றாகவே அமையும் எனவேதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தரவுத் தொகுப்பு மணி வடிவிலான தோற்றத்தைப் கொண்டது பின்னர் மீட்இஞ் என்று ஒன்று இருக்கிறது உங்களிடம் தகவல்கள் உள்ளன இந்தத் தரவை 4 காலாண்டுகளாக பிரிக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது முதல் காலாண்டு என்றும் இது மூன்றாவது காலாண்டு என்றும் அழைக்கப்படுகிறது அதை 4 ஆகப் பிரித்துள்ளோம் எனவே நீங்கள் இங்கே Q1 ஐ வைத்திருக்கிறீர்கள் எனவே 25 தரவு இந்த Q1 ஐ விட சிறியதாக இருக்கும் 75 தரவு இந்த Q1 ஐ விட பெரியதாக இருக்கும் உங்களிடம் ஒரு Q2 உள்ளது இது ஒரு காலாண்டு 2 எனவே 50 தரவு இதை விட சிறியது மற்றும் 50 தரவு இதை விட பெரியதாக இருக்கும் பின்னர் எங்களுக்கு மூன்றாவது காலாண்டு உள்ளது Q3 75 தரவு கீழே இருக்கும் மற்றும் 25 இதற்கு மேல் இருக்கும் அது ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்பட்டால் இந்த காலாண்டுகள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் அது ஒரே மாதிரியாக இல்லாவிட்டால் விநியோகிக்கப்பட்ட நீங்கள் உண்மையில் Q1 மற்றும் Q3 க்கு இடையில் சில வேறுபாடுகளைக் கொண்டிருப்பீர்கள் எனவே மிட்ஹிங் என்பது Q1 Q3 2 போன்ற நடுத்தர புள்ளியைத் தவிர வேறில்லை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் இங்கே உள்ளது நாங்கள் இங்கே சராசரியாக 501 45 க்கு வருகிறோம் எனவே பொதுவாக காலாண்டுகள் தரவு தொகுப்பு ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படுகிறதா அல்லது ஒன்றில் வளைந்திருக்கிறதா என்பதை தீர்மானிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பிட்ட வரம்பு Q1 Q3 ஐப் போன்றதல்லவா ஒருவேளை அது வளைந்திருக்கும் வரம்பு வரம்பு என்பது மிகச்சிறிய புள்ளியைக் மிகச் சிறிய புள்ளியிலிருந்து கழிப்பதன் மூலம் கிடைக்கும் மிகப் பெரிய புள்ளியாகும் உங்களிடம் பெரியதாக இருந்தால் இது போன்ற தரவு தொகுப்பு தரவின் வரம்பு 509 முதல் 591 ஆகும் நான் நொதித்தல் மகசூல் 50 முதல் 20 ° வெப்பநிலை இடையே போது அள விடுகிறேன் இதில் 50 என்பது ஒரு பக்கம் உள்ளது 20 என்பது மற்றொரு பக்கம் உள்ளது வரம்பு 30 °என்று கூறுவேன் நான் pH 3 மற்றும் 8 க்கு இடையில் ஒரு உயிரினத்தின் வளர்ச்சியை அளவிடுகிறேன் என்றால் வரம்பு 5 ஆக இருக்கும் இது மிகவும் வெளிப்படையானது நாங்கள் அதைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் காலாண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை அறிய Q3 Q1 காண வேண்டும் உங்களுக்கு Q1 தெரியும் Q3 தெரியும் இதைக்கொண்டு இன்டர் காலாண்டு வரம்பு எளிதாக அறியலாம் இப்பொழுது உங்களுக்கு மீண் மீடியன் மற்றும் மோட் தெரியும் ஆனால் இந்த தரவு எவ்வாறு சராசரியைப் பொறுத்து மாறுபடும் இது மிக மிக முக்கியமான இடமாகும் தரவு பரவலைப் பற்றி உங்களுக்கு ஒரு யோசனையை அளிக்கும் நான் மாணவரின் உயரத்தை அளவிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் சராசரியாக 5 5 பெறுகிறேன் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களின் உயரம் 5 5க்கு மிக நெருக்கமாக இருக்கிறதா அல்லது இந்த சராசரியான 5 5 இலிருந்து பெரிய வித்தியாசம் உள்ளதா உயரம் 6 கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்களா அல்லது உயரம் 5 கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்களா ஆகையால் இது பரவலான தகவலை கொடுப்பதை கொண்டு நாம் பெரிய ஸ்டாண்டர்ட் டிவிஏஷன் அறியலாம் இப்பொழுது இப்பொழுது மாணவர்களுக்கிடையே உள்ள மாறுபாடு மிகவும் குறுகியதாக இருந்தால் குறிப்பாக மாணவர்களின் உயரம் 5 5 5 6 க்கு மிக அருகில் இருந்தால்அல்லது 5 3 வேறுபாடுகள் மிகச் சிறியதாக நாள் இதன் நிலையான ஸ்டாண்டர்ட் டிவிஏஷன் தொகுப்பும் மிகச் சிறியதாக இருக்கும் அதை எவ்வாறு கணக்கிடுவது நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே படித்திருக்க வேண்டும் என்றால் சராசரிதரவு நான் எடுத்த தரவு தொகுப்பாக 500 4 502 8 499 8 499 1 503 1 498 1 உள்ளது என்று வைத்துக்கொள்வோம்இது ஒரு சராசரி அதாவது சராசரி சதுரத்தைப் பொறுத்து வித்தியாசத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அவை அனைத்தையும் நான் சேர்க்கிறேன் இது சதுரங்களின் தொகை என்று அழைக்கப்படுகிறது இது சதுரங்களின் தொகை என்று அழைக்கப்படுகிறது இது மாறுபாடு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே சதுரங்களின் மாதிரி தொகை n 1 n என்பது தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை அதனால் சதுரங்களின் தொகைn 1 மாதிரி மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது இது சராசரி மற்றும் தரவு புள்ளி சதுரங்களின் தொகை இடையிலான வித்தியாசத்தை எடுத்துக்கொள்கிறேன் நான் அங்கு சேர்க்கிறேன் இது சதுரங்களின் தொகை என்று அழைக்கப்படுகிறது இந்த சதுரங்களின் தொகையை நான் n 1 ஆல் வகுத்தால் மாதிரி மாறுபாடு என்று ஒன்று கிடைக்கும் இது ஏன் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறிய தரவை எடுத்துள்ளீர்கள் எனவே மாதிரி நிலையான விலகல் அதன் ஒரு சதுர மூலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இது மாதிரி நிலையான விலகலை உங்களுக்கு வழங்குகிறது இப்போது இந்த மாறுபாடும் நிலையான விலகலும் தரவின் பரவலைக் குறிக்கிறது அதாவது தரவு எவ்வளவு பரவுகிறது இந்த மாறுபாடு மிகப் பெரியதாகவோ அல்லது தரமாகவோ இருந்தால்விலகல் மிகப் பெரியது சராசரி அல்லது சராசரி குறித்து தரவைப் பரப்புவதை மிகப் பெரியது என்று நீங்கள் சொல்லலாம் நிலையான விலகல் மிகவும் சிறியதாக இருந்தால் அதன் பரவலை நாம் மிக சிறியது என்று கூறலாம் எனது முதல் விஷயத்தில் நான் குறிப்பிட்டது போல மாறுபாடு மிகவும் முக்கியமானது அந்த மாறுபாடு எந்தவொரு தரவின் பகுதியாகும் எனவே இந்த மாறுபாட்டைப் புரிந்துகொள்வது அவசியம் இந்த மாறுபாடு புள்ளிவிவரங்களின் பகுதியில் மிகவும் முக்கியமானது இவை மாற்றத்திற்கான காரணங்கள் எவை என கண்டறிய மிகமிக பயனுள்ளதாக அமையும் எனவே இது நிலையான விலகல் அல்லது மாதிரியின் மாறுபாடு இதை கணிப்பதற்கு நாம் அனைத்து நகரங்களையும் கூட்டி பின்புn 1 ஆல் வகுக்க வேண்டும் முந்தைய வகுப்பில் நான் மக்கள் தொகை மற்றும் மாதிரி பற்றி குறிப்பிட்டேன் மக்கள் தொகை என்பது மிக மிகப் பெரியது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூட முடியாது இது ஒரு மிகப் பெரிய தரவு புள்ளி தரவு எடுத்துக்காட்டாக ஒரு இந்தியனின் சராசரி உயரம் 5 5 அடி என்று சொல்லுங்கள் அதாவது இது பில்லியன் மக்களை உள்ளடக்கியது நான் தெருவில் செல்லும் பத்து பேரை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொண்டால் அது மாதிரி என்று அழைக்கப்படும் அது பொதுவாக குறிப்பிடப்படும் ஒரு இந்தியரின் சராசரி உயரத்தைப் பார்க்கும்போது நான் அதை புதியது என்று கூறுவேன் இதேபோல் பொதுவாக மக்கள் தொகை மாறுபாடு என்றும் மாதிரி மாறுபாடு என்றும் சொல்கிறோம் ஒரு சதுரத்திற்கு ஒப்பானது அங்கு சதுரங்களின் தொகை இங்கே நாம் வைத்திருக்கும் n 1 க்கு பதிலாக N ஆல் வகுக்கப்படுகிறது நீங்கள் கவனித்திருக்கலாம் இங்கே நாம் n ஐக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் N மக்கள்தொகை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை மிகப்பெரியது நாம் எடுத்துக்கொள்வது N அல்லது n 1 என்பதில் பெரிய வேறுபாடு இருக்காது மக்கள் தொகை ஸ்டாண்டர்டு டிவியேஷன் சதுர மூலமாகும் இப்போது எக்செல் இலிருந்து இந்த மீண் மீடியன் மற்றும் மோட் நிலையான விலகலையும் நாம் கணக்கிடலாம் சராசரி போன்ற சில கட்டளைகள் உள்ளன என்னிடம் பெரிய தரவு தொகுப்பு இருந்தால் இதைப் பயன்படுத்துகிறேன் என்னிடம் பெரிய தரவு இருந்தால் நான் இந்த செயல்பாட்டை சராசரியாகப் பயன்படுத்தலாம் என்னிடம் ஒரு பெரிய தரவு இருந்தால் மீடியன் செயல்பாட்டை நான் பயன்படுத்தி மைய போக்கை கணக்கிடலாம் என்னிடம் ஒரு பெரிய தரவு இருந்தால் மோட் செயல்பாட்டை பயன்படுத்தி சென்ட்ரல் டெண்டன்ஸி கணிக்கலாம் என்னிடம் பெரிய தரவு இருந்தால் நான் பிராண்டட் டிவிஷன் கட்டளை மூலம் ஸ்டாண்டர்ட் டிவிசன் அறியலாம் எடுத்துக்காட்டாக எக்செல் பற்றி பார்ப்போம் என்னிடம் சில தரவு புள்ளிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள் தோராயமாக சில தரவு புள்ளிகளைக் கொடுக்கிறேன் நான்சராசரியைக் கணக்கிட வேண்டும் நான் ஒரு a v e r a g e சராசரி இந்த புள்ளிகள் அனைத்தையும் நான் இங்கே வைக்கிறேன் எனக்கு சராசரி கிடைக்கிறது இதன் சராசரி மிகவும் எளிதானது இந்த மாதிரி தொகுப்பின் நிலையான விலகலை நீங்கள் கணக்கிட விரும்பினால் நான் s d e v ஐ எழுதுங்கள் பின்னர் இவை அனைத்தையும் குறிக்கிறேன் நான் நிலையான விலகலைப் பெறுகிறேன் நான் மீடியன் பெற விரும்புகிறேன் மீடியன் என்பது ஒன்றுமில்லை அதன் நடுப்பகுதி எனவே 13 ஆகும் நீங்கள் பார்க்க முடியும் என 12 12 13 13 14 15 நடுத்தர புள்ளி மீடியன் ஆகும் இப்போது மோட் 12 ஆக இருக்கும் நாம் மீண் மீடியன் மற்றும் மோட் நிலையான விலகலையும் அனைத்தையும் எக்செல் இல் மூலம் சில கட்டளைகள் வாயிலாக எளிதாக கணக்கிடலாம் இப்போதுநார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்ப்போம் இது ஏற்கனவே சொன்னது போல புள்ளிவிவரங்களில் மிக முக்கியமானது பல அமைப்புகள் ஒரு சாதாரண பாணியில் செயல்படுகின்றன என்று கருதுகின்றோம் ஆனால் நிச்சயமாக சில சோதனைகள் உள்ளன இது தரவுத் தொகுப்புகள் ஒரு சாதாரண விநியோகத்தைப் பின்பற்றுகிற என்பதைக் கண்டறிவதற்கு இவற்றை பின்பற்றவில்லை என்றால் இந்த புள்ளிவிவர பகுப்பாய்வுகளில் சிலவற்றைப் பயன்படுத்த நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இயல்பான விநியோகம் மிகவும் சீரானது இது ஒரு மணி வடிவஅமைப்பில் ஆனது இடது கையின் கீழ் உள்ள பகுதி சரியாக வலது கை கீழ் உள்ள பகுதிக்கு சமமாக இருக்கும் இந்த செயல்பாட்டில் f என்பது எக்ஸின் நிகழ்தகவு க்கு சமமாக இருக்கும் எனவே μ என்பது சராசரி மற்றும் சிக்மா என்பது நிலையான விலகலாகும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சமச்சீர் ஆக இருக்கும் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அமைப்பில் மீண் மீடியன் மற்றும் மோட் ஆகிய அனைத்தும் μ க்கு சமமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அமைப்பில் மீண் என்பது மீடியன் என்பது சமமாக அமையும் அது மோட் என்பதற்கு சமமாக இருக்கும் அது μ க்கு சமமாக இருக்கும் தரப்படுத்தப்பட்ட இயல்பான விநியோகம் என்று ஒன்று உள்ளது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ நாம் தரப்படுத்தப்பட்ட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக மாற்ற முடியும் இது பொதுவாக Z என குறிப்பிடப்படுகிறது நீங்கள் அதை எவ்வாறு மாற்றுவீர்கள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் μ என்பது மக்கள்தொகையின் சராசரி என்பது ஸ்டாண்டர்ட் டிவிஏர்ஷன் நாம் அதை எவ்வாறு செய்வது சராசரி 0 ஆக மாறும் அதாவது நீங்கள் அதை மாற்றியமைக்கிறீர்கள் அதை மாற்றுகிறார்கள் இதனால் சராசரி 0 ஆகவும் வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 ஆகவும் சிக்மா 1 வாகவும் மாறும் ஆகவே சராசரி 0 ஆகிறது அதாவது உங்கள் வளைவை மாற்றியுள்ளீர்கள் பின்னர் உங்களிடம் உள்ள வளைவை சரிசெய்தது எனவே நிலையான விலகல் 1 ஆகவும் வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 சரியாகவும் இருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் சிக்கல்களைக் கையாளுவதற்குப் பதிலாக சராசரி மற்றும் நிலையான விலகல்கள் பரவலாக வேறுபடுகின்றன தரப்படுத்தப்பட்ட இயல்பானதைப் பயன்படுத்தும்போது விநியோகம் சராசரி 0 என்றும் வளைவின் கீழ் உள்ள பகுதி எப்போதும் 1 என்றும் நாம் அறிவோம் பயன்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலான சிக்கல்களை தரப்படுத்தப்பட்ட இயல்பானதாக மாற்றலாம் மற்றும் வெவ்வேறு மதிப்புகளுக்கு வளைவின் கீழ் உள்ள பகுதியைப் பற்றி பேசும் x அட்டவணைகள் உள்ளன இது ஒரு தரப்படுத்தப்பட்ட இயல்பான விநியோகமாகும் அங்கு சராசரி 0 வளைவுக்கு கீழ் உள்ள பகுதி 1 எனவே நமக்கு μ μ μ 2 μ 2 μ 3 3 உள்ளது அதனால் அந்த Z உடன் தொடர்புடையது 1 ஆக மாறும் 2 அது 2 ஆக மாறும் 3 என்பது 3 ஆக மாறும் எனவே 1 என்பது 1 ஆகிறது 2 என்பது 2 ஆகிறது 3 என்பது 3 ஆகிறது நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே மாற்றாக உள்ளது μ 0 x 3 எனவே Z என்பது 3 ஆகிவிடும் இப்போது நான் சொன்னது போல இந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி தரப்படுத்தப்பட்ட இயல்பான 1 இல் சமப்படுத்தப்படுகிறது உங்களிடம் பிளஸ் அல்லது மைனஸ் 1 இருந்தால் இந்த குறிப்பிட்ட பகுதி மொத்த பரப்பளவில் 68 3 ஆகும் அதாவது இது 0 683 பிளஸ் அல்லது மைனஸ் 1 என்பது 0 683 பிளஸ் மைனஸ் 2 இது 95 4 ஆகும் அதாவது தோராயமாக 0 Z இன் பிளஸ் அல்லது மைனஸ் 2 வரை பரவியிருக்கும் இந்த பகுதி 0 954 ஆக இருக்கும் இதேபோல் பிளஸ் அல்லது மைனஸ் 3 இந்த பகுதியில் 99 எனவே பிளஸ் அல்லது கழித்தல் 1 சிக்மா 68 3 பரப்பளவு அல்லது அதன் மதிப்பு 0 683 அல்லது பிளஸ் அல்லது கழித்தல் 2 மதிப்பு இருக்கும் 95 4 அல்லது 0 954 பகுதி பிளஸ் அல்லது கழித்தல் 3 சிக்மா 0 997 ஆக இருக்கும் மேலும் நாம் பிளஸ் அல்லது கழித்தல் 4 சிக்மா 5 6 மற்றும் பல உண்மையில் இது ஒரு அதிவேகமாக சிதைந்து வருவதால் நாங்கள் செல்லும்போது அதனுடன் சிறிது பகுதியைச் சேர்ப்போம் ஏனென்றால் நாம் நீண்ட நேரம் செல்லும்போது அந்த பகுதி சிறியதாகிறது ஆனால் இன்னும் அது முடிந்தவரை பரப்ப முயற்சிக்கும் பிளஸ் அல்லது மைனஸ் 1 என்று நீங்கள் கூறும்போது இந்த பகுதி 68 3 ஆகும் அதாவது மீதமுள்ள பகுதி இந்த பிளஸ்இது சுமார் 32 ஆக இருக்கும் இதேபோல் பிளஸ் அல்லது மைனஸ் 2 சிக்மா இந்த பகுதி 95 என்று கூறுகிறது நீங்கள் 95 என்று கூறும்போது மீதமுள்ள பகுதி 5 ஆகும் அதாவது இந்த பக்கம் 2 5 மற்றும் அவரது பக்கமானது 2 5 ஆக இருக்கும் இப்போது சமச்சீராக இருக்க வேண்டும் என்று கருதினால் பிளஸ் அல்லது கழித்தல் 3 சிக்மா நாம் இதை 99 என அழைக்கவும் மீதமுள்ள வெளியில் முற்றிலும் 1 இருக்கும் அதாவது இந்த பக்கம் 0 5 இருக்கும்இந்த பக்கம் 0 எனவே பிளஸ் மைனஸ் 2 வெளியில் 0 95 பகுதி 0 5 ஆக இருக்கும் இந்த பக்கம் இருக்கும்0 25 மறுபுறம் 0 25 இதேபோல் பிளஸ் அல்லது மைனஸ் 3 சிக்மா சுமார் 99 சதவீதமாக இருக்கும் எனவே வெளி பகுதி 1 ஆக இருக்கும் அதாவது இந்த பக்கம் 0 5 மறுபக்கம் 05 அல்லது 0 தரவை ஒரு சாதாரண விநியோகத்தின் தொகுப்பாக மாற்றுவதன் நன்மை இதுதான்தரப்படுத்தப்பட்ட இயல்பான விநியோகம் எனவே நீங்கள் μ தெரிந்தால் மற்றும் எனக்கு எல்லாம் தெரிந்தால் நீங்கள் வளைவை மாற்றுகிறீர்கள் எனவே எக்ஸ் 0 ஆகவும் மன்னிக்கவும் வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 ஆகிறது நான் பிளஸ் அல்லது மைனஸ் ஒரு Z 1 மைனஸ் 1 என்று சொல்லும்போது பிளஸ் அல்லது மைனஸ் 2 Z பிளஸ் 2 மற்றும் மைனஸ் 2 ஆக இருக்கும் பிளஸ் அல்லது மைனஸ் 3 Z பிளஸ் 3 மற்றும் மைனஸ் 3 ஆக இருக்கும் என்று நான் கூறும்போது பிளஸ் அல்லது மைனஸ் 1 பகுதி 68 3 பிளஸ் அல்லது மைனஸ் 2 95 பிளஸ் அல்லது மைனஸ் 3 99 இந்த எண்கள் மிகவும் முக்கியமானதாக மாறும் ஏனெனில் பின்னர் நாங்கள் உங்களிடம் செல்கிறோம் இந்த 95 99 ஐப் பார்த்துக் கொண்டே இருப்போம் என்று கூறுகிறோம் 95 என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் பிளஸ் அல்லது மைனஸ் 2 அடிப்படையில் பேசுகிறீர்கள் நீங்கள் 99 பற்றி பேசும்போது பிளஸ் அல்லது மைனஸ் 3 அடிப்படையில் பேசுகிறோம் பொதுவாக புள்ளிவிவரங்களில் பெரும்பாலானவைகுறிப்பிடத்தக்க பகுப்பாய்வு 95 சுற்றி செய்யப்படுகிறது அதாவது 2 பிளஸ் அல்லது கழித்தல் 2 அல்லது 99 அதாவதுபிளஸ் அல்லது மைனஸ் 3 பிளஸ் அல்லது மைனஸ் 2 உடன் சராசரியாக தரவைப் பரப்புவதைப் பார்க்கிறோம்இது 95 அல்லது பிளஸ் அல்லது கழித்தல் 3 இது 99 ஆகும் எதிர்காலத்தில் நாம் பல போகிறோம்இந்த 2 எண்களை 95 மற்றும் 99 ஐப் பயன்படுத்துங்கள் இதன் அர்த்தம் இப்போது உங்களுக்கு புரிகிறதா 95 என்றால் அது பிளஸ் அல்லது மைனஸ் 2 ஏரியா 99 என்றால் பிளஸ் அல்லது மைனஸ் 3 ஏரியா என்று பொருள் இப்போது Z ஐ எக்செல் உடன் கணக்கிடலாம் NORMSDIST Z என்று ஒரு கட்டளை உள்ளது NORMSDIST Z மற்றும் வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 என்று சொன்னேன் நான் ஏரியா கணக்கிட விரும்பினால் இந்த இடத்தில் நான் இங்கே Z இன் மதிப்பைக் கொடுக்கிறேன் நான் இந்த பகுதியைக் கணக்கிடுங்கள் இந்த பகுதியைக் கணக்கு விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட கட்டளையை நான் பயன்படுத்தலாம் 1 கழித்தல் NORMSDIST Z NORMSDIST இந்த குறிப்பிட்ட பகுதியை இந்த பகுதி என்ன என்பதை நாம் அறிய விரும்பினால் என்னால் முடியும் 1 கழித்தல் NORMSDIST என்று சொல்லுங்கள் நான் Z ஐ NORMSDIST இல் 0 க்கு சமமாக வைத்தால் அது எனக்குக் கொடுக்கும் எங்களுக்கு 0 5 இது இந்த பகுதி சரியானது ஏனெனில் இந்த மொத்த பரப்பளவு 1 5 என்று சொல்லலாம் எப்போது Z இங்கே 1 க்கு சமம் அதாவது இங்கே எனவே இந்த பகுதி 0 841 க்கு சமம் Z இது 2 க்கு சமமாக இருக்கும்போது பரப்பளவு 0 மீதமுள்ள பகுதி 1 கழித்தல் 0 977 ஆக இருக்கும் அதாவது 0 023 மற்றும் நாம் இங்கே Z ஐ வைத்தால் 3 க்கு சமம் இது எனக்கு 0 998 ஆக கொடுக்கும் மீதமுள்ள பகுதியை நீங்கள் கணக்கிட விரும்பினால் நான் 1 கழித்தல் NORMSDIST செய்கிறேன் ஆம் அது 0 5 ஆகும் எனவே நான் NORMSDIST ஐ 1 க்கு சமம் என்றால் அது 841 ஆகும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்பது நான் இங்கே வைக்கும் போது இந்த பகுதி 0 84 ஆகும் நான் Z ஐ 2 க்கு சமம் என கொள்ளும்பொழுது இந்த பகுதி 0 977 மற்றும் 0 84 எனவே நான் அதை 2 என வைக்கும்போது 97 மீதமுள்ளவை 1 நீங்கள் விரும்பினால் வலது பக்கமாக இருக்கும் நான் 1 மைனஸை 0 2275 க்கு சமமாக வைக்கிறேன் அது வலது புறத்தில் எதுவாக இருந்தாலும் வழங்கியது 0 இதேபோல் நான் Z ஐ 3 க்கு சமமாக வைக்கும்போது இந்த பகுதி இருப்பதால் அது எனக்கு 0 998 தருகிறது வலதுபுறத்தில் இந்த பகுதி என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இதை 1 கழித்தல் என்று கூறுவேன் எக்செல் பயன்படுத்தி செய்ய முடியும் இங்கே கட்டளை NORMSDIST மற்றும் நீங்கள் கிராஃப்ட் பயன்படுத்தலாம் நீங்கள் z ஐ வைக்கும் போது அது உண்மையில் இருபுறமும் உள்ள பகுதிக்கு வெளியே உள்ள பகுதியை உங்களுக்கு வழங்குகிறது எக்செல் இந்த பகுதி வரைபடத் திண்டு உங்களுக்கு வெளியில் உள்ள பகுதியை வழங்குகிறது இருபுறமும் அழைக்கப்படுகிறது இரண்டு வால் இரண்டு வால் எனவே நான் Z ஐ 1 க்கு சமமாகக் கொடுக்கும்போது அது இந்த பகுதியை எனக்குத் தருகிறது நான் Z ஐ 1 க்கு சமம் இது எனக்கு இந்த பகுதியை தருகிறது எனவே உண்மையில் இங்கே இது 2 ஐ தருகிறது அதன் ஒரு பக்கத்தை மட்டுமே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அதன் ஒரு பக்கத்தை மட்டுமே பெற நான் 2 ஆல் வகுக்கிறேன் புரிந்ததா கணக்கிட கிராப்பேட் ஐப் பயன்படுத்தலாம் ஏனெனில் நீங்கள் எவ்வாறு வெவ்வேறு அளவு உருக்களை கணக்கிட வேண்டும் என்று புள்ளியியல் குறிக்கிறது 0 என ஒரு எண்ணைக் கொடுங்கள் என்று வைத்துக்கொள்வோம் என்றால்Z என்பது 1 க்கு சமமாக இருப்பதால் நான் ஒரு எண்ணைக் கொடுக்கிறேன் இது 0 3173 எனக் கொடுப்பது வெளிப்புறம் மற்றும் உண்மையில் நான் Z ஐ 2 க்கு சமம் என வைக்கும் பொழுது 0 0455 ஐ தருகிறது அதாவது இது இந்த பகுதியை 0 0455 தருகிறது ஏறக்குறைய இது 0 0455 எனக் கொடுக்கிறது இது சுமார் 0 5 மற்றும் உண்மையில் உண்மையில் இங்கே ஒரு தவறு உள்ளது இது இங்கே 1 ஆக இருக்க வேண்டும் நாம் NORMSDIST ஐப் பயன்படுத்தலாம்எக்செல் இல் கட்டளையிடவும் அல்லது Z ஐக் கணக்கிட கிராப்பேட் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் எண்ணிக்கையில் பயன்படுத்தலாம்இந்த சூத்திரத்தை கால்குலேட்டர் வாயிலாகவும் கணிக்கலாம் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் எந்தவொரு தரவையும் தரப்படுத்தப்பட்ட இயல்பானதாக மாற்றும்போதுவிநியோகம் மாற்றுகிறோம் இதனால் சராசரி 0 ஆகவும் வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 ஆக வெளிவருகிறது எனவே இந்த வகை கட்டளையைப் பயன்படுத்தி நாம் செல்லும்போது நிறைய சிக்கல்கள் ஏற்படும் உதாரணமாக நான் 2 5 கணக்கிட விரும்பினால் Z என்றால் என்ன இது மிகவும் எளிது நான் செய்வதெல்லாம் நான் ஒரு 2 5 μ போடுவேன் 0 ஆக மாறும் எனவே Z 2 5 ஆக மாறும் இப்போது Z க்கு 2 5 க்கு சமம் என்ன பகுதி நான்இவற்றில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் இந்த பகுதியைக் கணக்கிட நான் NORMSDIST ஐப் பயன்படுத்தலாம் பின்னர் 1 இலிருந்து கழிக்கலாம் இந்த பகுதியைப் பெற நாம் அதை எப்படி செய்வது நான் எக்செல் சென்று 1 மைனஸ் NORMSDIST செய்வேன் 0 00621 கொடுக்கும் இந்த பகுதி 0 00621 ஆகும் அதேசமயம் நீங்கள் முழு பகுதியையும் விரும்பினால் NORMSDIST பயன்படுத்தலாம் ஒரு சாதாரண விநியோகத்தை தரப்படுத்தப்பட்டதாக மாற்றுவதன் நன்மை இந்த குறிப்பிட்ட கட்டளையைப் பயன்படுத்தி பல சிக்கல்களைச் செய்யப் போகிறோம் இந்த அட்டவணையைப் பார்க்கிறோம் இது ஒற்றை வால் Z அட்டவணை என்று அழைக்கப்படுகிறது இது ஒற்றை வால் என்பதால் இதை மட்டும் பார்க்கிறோம் Z 0 க்கு சமமாக இருக்கும்போது இந்த பகுதி 0 5 ஆகும் இது என்ன தருகிறது Z இங்கே 0 க்கு சமமாக இருக்கும்போது Z இங்கே 1 க்கு சமமாக இருக்கும்போது இந்த பகுதி 0 1587 ஆக இருக்கும் நாம் 2 வால்களைப் பார்க்கிறோம் என்றால் ஆனால் இரண்டையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது 0 1587 ஐ 2 உடன் பெருக்க வேண்டும் எனவே நீங்கள் பெறுவீர்கள் 0 316 சரியானது உண்மையில் இதுதான் 0 316 அதாவது இருபுறமும் பகுதி இரட்டை வால் அதேசமயம் இந்த அட்டவணை உங்களுக்கு ஒற்றை வால் தருகிறது அதேபோல் நீங்கள் Z ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் 2 க்கு சமம் இந்த பக்கத்தில் உள்ள பகுதி என்ன 0228 ஆகக் குறையும் நாம் இரண்டு வால் விரும்பினால் பின்னர் நான் 0 0228 ஐ 2 உடன் பெருக்கி 0 0456 ஐ சுற்றி வருகிறேன் அதுதான் இங்கே உள்ளது வரைபடம் 0 0456 ஐ வழங்குகிறது ஏனெனில் வரைபடத் திண்டு இருபுறமும் உங்களுக்குக் கொடுக்கிறது இது இரண்டு வால் என்று அழைக்கப்படுகிறது ஒற்றை வால் என்றும் அதன் இரண்டு வால் ஒரு பக்கம் என்றும் அழைக்கப்படும் நீங்கள் இருபுறமும் இருதரப்பு என்று அழைக்கப்படும் ஒரு சூழ்நிலையைப் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சொற்களை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துவோம் எனவே கிராப்பேட் இருவருக்கும் பகுதியை வழங்குகிறது நீங்கள் ஒரு பக்கத்தை மட்டுமே கணக்கிட விரும்பினால் நான் 2 ஆல் வகுப்பேன் அல்லது இந்த அட்டவணையைப் பயன்படுத்தினால் ஒரு புறத்தில் மட்டுமே உங்களுக்கு வெளியே பகுதியை வழங்குகிறது எனவே நீங்கள் இருபுறமும் கணக்கிட விரும்பினால் நான் 2 ஆல் பெருக்கவும் 2 க்கு நான் 0 228 ஐப் பெறுகிறேன் 3 க்கு x 0 நான் இரண்டு வால் விரும்பினால் அது 0 0026 ஆகிவிடும் அதைத்தான் கிராபைட் 0 0026 தருகிறது நாம் வெவ்வேறு அணுகுமுறைகளைப் பயன்படுத்தலாம் இந்த அட்டவணையை நாம் பயன்படுத்தலாம் நாம் NORMDIST ஐப் பயன்படுத்தலாம் வேறு வழியில் கொடுக்கிறது நீங்கள் 1 கழித்தல் மாற்ற வேண்டும் பின்னர் நீங்கள் இரண்டு வால் விரும்பினால் 2 ஆல் பெருக்கவும் அல்லது இந்த கிராபைட் கால்குலேட்டரைப் பயன்படுத்தலாம் இது எப்படியும் நேராக இரண்டையும் பக்கங்களிலும் தருகிறது எனவே பல வேறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் ஒரு பகுதியைக் கணக்கிட முடியும் வளைவு உள் பகுதி அல்லது கொடுக்கப்பட்ட Z க்கான 1 கழித்தல் பகுதி இது தரப்படுத்தப்பட்டதாக அழைக்கப்படுகிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது தொடர்பான சில சிக்கல்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நீங்கள் செய்யத் தொடங்கும் போது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைப் பார்ப்பீர்கள் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி முக்கிய சொற்கள் தொடர்ச்சியான விநியோகம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மா மீயூ மீண் மீடியன் மோட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்செல் கிராஃப்ட் NORMDIST நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி மாறுபாடு